டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் களின் விரிவுரை 9 க்கு வருக ஸ்ட்ரக்ச்சர் க்வரி லாங்குவேஜ் ன் அறிமுக நிலை பற்றி நாங்கள் விவாதித்தோம் இந்த விரிவுரையிலும் அடுத்தவற்றிலும் SQL இன் இன்னும் சில இடைநிலை நிலை அம்சங்களை எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த விரிவுரைகள் இடைநிலை SQL என அழைக்கப்படுகின்றன எனவே கடைசி விரிவுரையில் அறிமுக SQL இன் இறுதிப் பகுதியின் ஒரு பகுதியாக இருந்ததை நாங்கள் செய்துள்ளோம் நெஸ்டட் சப் க்வரி மற்றும் டேட்டாபேஸ் ல் மாற்றங்கள் இன்று இந்த விரிவுரையில் ஜாயின் மற்றும் வியூ களுக்கான SQL எக்ஸ்பிரஷன் களைப் பற்றி அறிந்து கொள்வோம் மேலும் டிரன்சாக்சன் யைப் புரிந்துகொள்வதை விரைவாகப் பார்ப்போம் இது விரிவுரை அவுட்லைன் ஆகும் எனவே நாங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியபடி SQL ஜாயின் உடன் தொடங்குவோம் இரண்டு ரிலேஷன்களை எடுத்து மற்றொரு ரிலேஷன் ஆக ஒரு முடிவை அளிக்கிறது எனவே இது இரண்டு ஸ்கீமா களின் இரண்டு வெவ்வேறு ஈவன்ட்ஸ் மேலும் சில ஆட்ரிபூட்ஸ் களுக்கு ஏற்ப அவற்றை இணைக்க முயற்சிக்கிறோம் எனவே ஒரு ஜாயின் செயல்பாடு முதன்மையாக ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆகும் இது இரண்டு ரிலேஷன்களில் டூப்பிள்களை சில கண்டிஷன் களின் கீழ் தொடர்புபடுத்துகிறது இணைதல் முடிந்தபின் டூப்பிள்ஸ் என்ன அவை அவுட்புட் ல் இருக்கும் என்பதையும் இது குறிப்பிடுகிறது எனவே ஜாயின் செயல்பாடு பொதுவாக சப் க்வரி பயன்படுத்துகிறது சப் க்வரி ல் பயன்படுத்தப்படுகிறது பிரம் பிரிவில் அந்த பயன்பாடுகளைப் பின்னர் பார்ப்போம் எனவே அந்த SQL ஆதரவின் பல்வேறு வகையான இணைப்புகளைப் பார்த்தால் இவை வெவ்வேறு வகைப்பாடுகளாகும் எனவே எங்களிடம் CROSS JOIN உள்ளது எங்களிடம் INNER JOIN உள்ளது இது குறிப்பாக ஈக்வி ஜாயின் ஆக இருக்கக்கூடும் மேலும் குறிப்பாக நாச்சுரல் ஜாயின் ஆக இருக்கக்கூடும் மேலும் பலவிதமான அவுட்டர் ஜாயின் இருப்பதைக் காண்போம் அவை சாத்தியமாகும் ஒரு ஸெல்ப் ஜாயின் ம் இருக்கக்கூடும் அங்கு ஒரு ரிலேஷன் தன்னுடன் இணைகிறது கிராஸ் ஜாயின் என்பது இரண்டு ரோகளின் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கான முறையான சேரல் அடிப்படையிலான பெயர் எனவே நீங்கள் ஒரு கிராஸ் ஜாயின் வெளிப்படையாகச் செய்யலாம் அதை நீங்கள் இங்கே காணலாம் அல்லது மறைமுகமாக ஒரு கிராஸ் சேரவும் செய்யலாம் ஆனால் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ரிலேஷன் களை பிரம் கிளாஸ் லிருந்து குறிப்பிடுவதன் மூலமும் அங்கிருந்து எல்லா ஆட்ரிபூட்ஸ் களையும் எடுத்துக்கொள்வதன் மூலமும் இந்த வகையானவற்றை நாங்கள் கண்டோம் முந்தைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எனவே இங்கே கிராஸ் ஜாயின் என்பது உள்ளது ஜாயின் செமட்டிக்ஸ் ல் பியூர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஒரு கிராஸ் ஜாயின் ஆனால் இன்னும் சுவாரஸ்யமானது என்னவென்றால் நாம் பல்வேறு வகையான இன்னர் ஜாயின் அவுட்டர் ஜாயின் எடுக்கும்போது ஏற்படும் எனவே சிக்கல்களைப் புரிந்துகொள்ள எளிய உதாரணத்துடன் ஆரம்பிக்கலாம் எனவே ஒரு ரிலேஷன் கோர்ஸ் உள்ளது இது நான்கு ஆட்ரிபூட்ஸ் களைக் கொண்டுள்ளது மற்றும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் இது மூன்று டுபில்களைக் கொண்டுள்ளது மூன்று ரோகள் மற்றும் மற்றொரு ரிலேஷன் கண்டிஷன் உள்ளது இது ஒவ்வொரு பாடத்திற்கும் கண்டிஷன் யைக் குறிப்பிடுகிறது எனவே இதற்கு இரண்டு ஆட்ரிபூட்ஸ் கள் உள்ளன course id மற்றும் அதனுடன் தொடர்புடைய prerequisite id இது மூன்று ரோகளையும் கொண்டுள்ளது இங்கே மூன்று டூப்பிள்ஸ் மற்றும் நீங்கள் நிகழ்வுகளை கவனமாகப் பார்த்தால் கோர்ஸ் ரிலேஷன்ல் குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று படிப்புகள் அனைத்தும் ப்ரீரேக் ரிலேஷன்ல் குறிப்பிடப்படவில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் பயோ 301 மற்றும் சிஎஸ் 190 ஆகியவை ப்ரீரெக்கில் உள்ளன ஆனால் சிஎஸ் 315 ஒரே நேரத்தில் இல்லை ப்ரீரெக்கில் ஒரு குறிப்பிட்ட டூப்பிள் உள்ளது இது சிஎஸ் 347 இன் முன்கண்டிஷன் யைக் குறிப்பிடுகிறது இது கோர்ஸ் ரிலேஷன் ல் இல்லை எனவே இந்த ஆப்செர்வஷன் மூலம் டிஃபரென்ட் ஜாயின் என்றால் என்ன என்பதைக் காண முயற்சிப்போம் எனவே ஒரு இணைப்பில் கணக்கிடப்படுகிறது பின்னர் நம்மிடம் உள்ள இரண்டு ரிலேஷன் களின் அடிப்படையில் ஒரு ஆட்ரிபூட்ஸ் க்கூறு course id உள்ளது இது பொதுவானது எனவே நாங்கள் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தவுடன் கிராஸ் ப்ராடக்ட்ல் இருந்து அந்த ரோகளை மட்டுமே தக்க வைத்துக் கொள்வோம் அங்கு ரிலேஷன் பாடத்திட்டத்தில் நிச்சயமாக ஐடி மற்றும் ரிலேஷன் முன்னுரையில் course id ஆகியவை ஒரே மாதிரியானவை எனவே இந்த குறிப்பிட்ட பதிவை நாம் செய்யும்போது இது தொடர்புடைய பதிவோடு வரைபடமாக்கப்படும்போது அது தொடர்புடைய அவுட்புட் உருவாக்கும் இதேபோல் சிஎஸ் 190 சிஎஸ் 190 க்கு மேப் செய்யப்படும்போது ப்ரீரெக்கில் இது இரண்டாவது சாதனையை உருவாக்கும் இதை நாங்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டோம் சிஎஸ் 315 படிப்புகளில் மூன்றாவது ரெக்கார்ட் இங்கே ப்ரீரெக்கில் மேட்ச் ஆகவில்லை எனவே அது அவுட்புட்டில் இடம்பெறாது இதேபோல் C S 347 என்ற ப்ரீரெக்கில் படிப்புகளில் எந்த பொருத்தமும் இல்லை எனவே அதுவும் அவுட்புட்டில் தோன்றாது மற்றும் வெளியீட்டிலும் course id இரண்டு முறை இடம்பெற்றிருப்பதைக் காணலாம் பாடநெறியில் இருந்து வரும் முதல் காலம்ன் இதுதான் எனவே இதை முறையாக course course id என்று அழைக்க வேண்டும் அதேசமயம் இரண்டாவது ஒரு prereq இலிருந்து வருகிறது எனவே அதை முறையாக prereq course id என்று அழைக்க வேண்டும் இப்போது இது ஒரு இன்னர் ஜாயின் என்று சொன்னால் நான் நாச்சுரல் என்கிற வார்த்தையையும் குறிப்பிடுகிறேன் என்றால் நான் இங்கு நாச்சுரல் ஆனது என்று சொல்லலாம் நாச்சுரல் என்று சொன்னால் இந்த இரண்டாவது நகல் ஆட்ரிபூட்ஸ் க்கூறு course id அவுட்புட்டில் இருந்து கைவிடப்படும் இது ஒரு நாச்சுரல் ஜாயின் இன்னர் ஜாயின் பெயர் குறிப்பிடுவதுபோல் இரண்டு ரிலேஷன் களின் இன்னர் பார்ட் கண்டுபிடிக்கும் ஆகவே இரண்டு ரிலேஷன் களை A மற்றும் B எனப் பார்த்தால் அந்த ரெக்கார்ட் கள் மட்டுமே A மற்றும் B இல் எடுத்துக்காட்டுகளைக் கொண்டுள்ளன இந்த course id ஆட்ரிபூட்ஸ் க்கூறின் சமத்துவத்தின் அடிப்படையில் அவுட்புட்டில் வரும் எனவே இது ஜாயின் ன் அடிப்படை வகை இன்னர் ஜாயின் என்பது பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது இப்போது இதை வேறு வகையான இணைப்பாக நீட்டிக்க முடியும் இது இன்னர் ஜாயின் இல் அவுட்டர் ஜாயின் என அழைக்கப்படுகிறது கோர்ஸ் ரிலேஷன்ல் இருக்கும் படிப்புகள் ஆனால் ப்ரீரெக்கில் இல்லை அல்லது ப்ரீரெக்கில் உள்ளவை மற்றும் பாடத்திட்டத்தில் இல்லாதவை இறுதி இன்னர் ஜாயின் அவுட்புட்டில் இடம்பெறவில்லை என்பதை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் எனவே இதைப் பொறுத்தவரை சில தகவல்களின் லாஸ் உள்ளது எனவே நாம் ஏன் இதைச் செய்கிறோம் மற்ற ரிலேஷன்களில் எந்தவொரு டூப்பிள் உடன் பொருந்தாத ஒரு ரிலேஷன்லிருந்து டூப்பிள்களைக் கணக்கிட்டு சேர்க்கலாம் அதைச் செய்ய விரும்பினால் இயல்பாகவே அந்த ரிலேஷன் ன் மற்ற ஆட்ரிபூட்ஸ் களுக்கு டார்கெட் ரிலேஷன்ல் நாம் செய்ய மாட்டோம் எனவே நல் மதிப்புகளைப் பயன்படுத்துவோம் இது அவுட்டர் ஜாயின் இன் அடிப்படை யோசனை எனவே இதன் அர்த்தம் என்ன என்பதைப் பார்ப்போம் நாங்கள் முதலில் இடது அவுட்டர் ஜாயின் பற்றி பேசினோம் நம்மிடம் உள்ளது என்ற அர்த்தத்தில் விட்டுவிட்டோம் இது எழுதப்பட்டுள்ளது இடது அவுட்டர் ஜாயின் என்பது நீங்கள் கொடுக்கும் கமெண்ட் களின் ரோ நீங்கள் சொல்வது இயற்கையானது அதாவது பொதுவான ஆட்ரிபூட்ஸ் க்கூறு அவுட்புட்டில் இரண்டு முறை இடம்பெறாது இது இடது உறவு ரிலேஷன் மற்றும் இது ரிலேஷன்உறவு எனவே இடது அவுட்டர் ஜாயின் அவுட்புட்டில் இடது ரிலேஷன்ன் அனைத்து ரெக்கார்ட் களையும் குறிப்பிடுகிறது இந்த விஷயத்தில் நிச்சயமாக ரிலேஷன் இடம்பெற வேண்டும் எனவே நாச்சுரலி நாம் ஜாயின் செய்யும்போது இன்னர் ஜாயின் ஐப் பொறுத்தவரை இந்த இரண்டு ரெக்கார்ட் களையும் பெறுவோம் நிச்சயமாக 315 CS 315 ஐப் பொறுத்தவரை மூன்றாவது கோர்ஸ் ப்ரிரெக் ல் எந்த நிகழ்வும் இல்லை நமக்கு இன்னும் இருக்கும் அவுட்புட்டில் ஆனால் அதற்கான ப்ரிரெக் அறியப்படாததால் ப்ரிரெக் preஷன் கள் இது இயற்கையானதா விரைவில் பொதுவான ஆட்ரிபூட்ஸ் களை மட்டுமே சார்ந்து இருக்க முடியாது என்பதை விரைவில் காண்போம் கம்பியூட்டிங் ஜாயிண்ட்டில் ல் எந்த ஆட்ரிபூட்ஸ் களை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் உண்மையில் குறிப்பிடலாம் எனவே அவை கண்டிஷன் யிலும் பயன்படுத்தப்பட்ட பிரிவிலும் உள்ளன அவற்றை விரைவில் விளக்குவோம் இறுதியாக நான்கு வகையான சேரலாம் அது நிகழலாம் அது இன்னர் சேர இடது அவுட்டர் ஜாயின் வலது அவுட்டர் ஜாயின் ஐப் பார்த்தோம் விரைவில் முழு அவுட்டர் ஜாயின் ஐக் காண்போம் எனவே நீங்கள் யூகித்திருக்க வேண்டிய முழு அவுட்டர் ஜாயின் இங்கே உள்ள இன்னர் ஜாயின் இலிருந்து நிச்சயமாக நீங்கள் டூப்பிள்களைப் பெறுவதை உறுதி செய்யும் இது இங்கே உள்ள இடது அவுட்டர் ஜாயின் இலிருந்து டப்பிள் கிடைக்கும் இது நிச்சயமாக இருக்கும் ஒரு டூப்பிள் ப்ரீரெக்கில் தொடர்புடைய மேட்சிங் டூப்பிள் எதுவும் இல்லை மேலும் நீங்கள் சரியான அவுட்டர் ஜாயின் இலிருந்து டூப்பிளைப் பெறுவீர்கள் இது டுப்பிள் இது ப்ரீரெக் ரிலேஷன்ல் உள்ளது ஆனால் கோர்ஸ் ரிலேஷன்ல் தொடர்புடைய டூப்பிள் எதுவும் இல்லை மற்றும் அதனுடன் காணாமல் போன மதிப்புகள் அனைத்தும் நல் ஆக அமைக்கவும் எனவே இந்த மூன்று வகையான அவுட்டர் ஜாயின் சாத்தியமாகும் எனவே நாங்கள் ஜாயின் செய்ய விரும்பும் ஆட்ரிபூட்ஸ் களை வெளிப்படையாகச் சொல்வதன் மூலம் ஜாயின் செய்ய குறிப்பிடலாம் நீங்கள் அதைக் குறிப்பிட்டால் அது ஒரு கோர்ஸ் இன்னர் ஜாயின் ப்ரீரெக் என்று சொல்கிறீர்கள் இந்த பகுதி அப்படியே இருந்தது பின்னர் நீங்கள் ஒரு பிரிவை வைக்கிறீர்கள் ஆன் கிளாஸில் கூறி நீங்கள் ஒரு கணிப்பை வழங்க வேண்டும் அதாவது எந்த ஃபீல்ட் எந்த டிபார்ட்மென்ட் உடன் ஒப்பிட வேண்டும் அல்லது பொருந்த வேண்டும் எனவே நீங்கள் course course id prereq course id என்று சொல்கிறீர்கள் எனவே இந்த முடிவு தற்செயலாக இன்னர் ஜாயின் ஐச் செய்வது போலவே நிகழ்கிறது ஆனால் ஆன் கிளாஸ் ல் வெளிப்படையாகப் பயன்படுத்தலாம் என்பதை நாங்கள் விளக்குகிறோம் எடுத்துக்காட்டாக இரண்டு ரிலேஷன்களுக்கிடையில் எங்களிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட பொதுவான ஆட்ரிபூட்ஸ் attributesகள் உள்ளன ஆனால் அவற்றில் ஒன்றை மட்டும் அடிப்படையாகக் கொண்ட இன்னர் ஜாயின் ஐ செய்ய விரும்பலாம் அல்லது அவற்றில் இரண்டில் ஈக்வாலிட்டி மற்றும் பல செய்யலாம் எனவே இந்த வகையான ஜாயின் அங்கு நீங்கள் இரண்டு ஃபீல்ட் களை சமமாக அல்லது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஃபீல்ட் களை சமமாக அமைக்கும் இன்னர் ஜாயின் ஐ ஈக்வி ஜாயின் என்றும் அழைக்கப்படுகிறது நீங்கள் மீண்டும் அப்செர்வ் செய்யலாம் பின்னர் course id ஆட்ரிபூட்ஸ் இரண்டு முறை ஏற்பட்டது இது இயற்கையானது என்று கூறப்பட்டிருந்தால் இரண்டாவது கோர்ஸ் ஐடி ஆட்ரிபூட்ஸ் இதன் விளைவாக வந்திருக்காது இது ஒருவியூ உட்பிரிவின் அடிப்படையில் இடது அவுட்டர் ஜாயின் மற்றும் இதே போன்ற முடிவுகளைக் கண்டோம் இப்போது இது ஆன் கிளாஸ் அடிப்படையில் காணப்படுகிறது மேலும் அந்த இரண்டாவது course id லும் நீங்கள் காணலாம் இந்த நுழைவு நல் மானது ஏனென்றால் உண்மையில் உங்களிடம் அது முன்கண்டிஷன் தொகுப்பில் இல்லை வெளிப்படையாக இந்த தொகுப்பு நல் மாக இருக்கும் இந்த ஃபீல்ட் நல் ஆக இருக்கும் எனவே இது மற்றொரு எடுத்துக்காட்டு நேச்சுரல் ரைட் அவுட்டர் ஜாயின் உங்களுக்கு முழு அவுட்டர் ஜாயின் காண்பிக்கும் மேலும் நாங்கள் பயன்படுத்தும் பிரிவின் பயன்பாட்டைக் காட்டுகிறோம் ஆட்ரிபூட்ஸ் களைப் பயன்படுத்துகிறோம் வைக்கலாம் என்று நாம் கூறலாம் மேலும் அந்த ஆட்ரிபூட்ஸ் களின் அடிப்படையில் ஜாயின் செய்யப்படும் என்பதே இதன் பொருள் எனவே இங்கே இந்த விஷயத்தில் மீண்டும் ஜாயின் செய்ய நிச்சயமாக course id ஐ அடிப்படையாகக் கொண்டது எனவே இது நாம் செய்யக்கூடிய பல்வேறு வகையான ஜாயின் களைப் பற்றியது இது முன்னோக்கிச் செல்கிறது அந்த பார்ம் ஐ நாம் காண்போம் க்வரி உருவாக்கம் அடிப்படையில் மிக முக்கியமான இடம் உள்ளது இப்போது வியூ எனப்படும் வேறுபட்ட கருத்துக்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம் நாம் அதைப் பார்த்தோம் எனவே ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ரிலேஷன்களின் அடிப்படையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்வுகளின் அடிப்படையில் சில க்வரி முடிவுகளை நாங்கள் கணக்கிட்டு வருகிறோம் இப்போது சில சந்தர்ப்பங்களில் யூசர் அடிப்படையில் அல்லது சூழலின் அடிப்படையில் முடிவுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்பலாம் அதில் முடிவு பயன்படுத்தப்பட வேண்டும் எனவே ஒரு முடிவின் அனைத்து ஃபீல்ட் களும் எல்லா யூசர் களுக்கும் அல்லது அப்ளிகேஷன் களுக்கும் தெரியும் என்று நாங்கள் விரும்பக்கூடாது எனவே நாங்கள் முழு லாஜிக்கல் மாதிரியையும் சொல்லாமல் இருக்கலாம் அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒரு வியூ யை அறிமுகப்படுத்துகிறோம் எனவே இங்கே நாம் ஒன்றைக் காட்டுகிறோம் அங்கு பயிற்றுவிப்பாளரின் ரிலேஷன் லிருந்து நாங்கள் மூன்று டிபார்ட்மென்ட் களை மட்டுமே எடுக்கிறோம் நாங்கள் சாலரி டிபார்ட்மென்ட் யை எடுக்கவில்லை இப்போது சாதாரண க்வரி ன் அடிப்படையில் இதுதான் நாம் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் நிச்சயமாக இதைப் பயன்படுத்துவதன் பயன் என்ன இப்போது நாம் என்ன செய்ய முடியும் இதை ஒரு க்வரி சரிசெய்யாமல் உருவாக்கலாம் ஆனால் ஒரு வியூ ஆக இதை ஒரு வியூ ஆக உருவாக்கியவுடன் உண்மையில் இந்த க்வரி வெளிப்பாடு ஒரு வியூ வெளிப்பாடு என அழைக்கப்படும் மற்றும் ஒவ்வொரு முறையும் கருதப்படுகிறது நீங்கள் அந்தவியூ யைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் அந்த வியூ ல் உண்மையான டுபில்கள் கணக்கிடப்படுகின்றன ஆனால் இது உண்மையில் தரவுத்தளத்தில் இருக்கும் ஒரு ரிலேஷன் அல்ல எனவே இது ஒரு வகையான விர்ச்சுவல் ரிலேஷன் என கருதப்படலாம் அதை நீங்கள் பயன்படுத்தும் போது மட்டுமே காண முடியும் எனவே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட க்வரி ன் மூலம் ஒரு ரிசல்ட் கணக்கிடுவதற்கும் ஒரு வியூ யை வரையறுப்பதற்கும் இடையே ஒரு நுட்பமான ஆனால் மிகவும் வலுவான டிஃபரென்ஸ் உள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட க்வரி ஐ அடிப்படையாகக் கொண்டு பின்னர் வியூ பயன்படுத்துகிறது இது உண்மையில் இருந்த ஒரு உறவு போல எனவே இதைச் செய்ய நாம் இப்படித்தான் செல்கிறோம் இது அனுப்பும் டெக்ஸ்ட் உருவாக்கும் டேபிள் க்கு மிகவும் ஒத்திருக்கிறது எனவே நீங்கள் ஒரு வியூ பெயரைக் கொடுக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் ஜாயின் எனக் குறிப்பிடுகிறீர்கள் மற்றும் க்வரி வெளிப்பாட்டைக் குறிப்பிடவும் இது ஒரு SQL க்வரி இது வியூ கணக்கிட உங்களை அனுமதிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு உண்மையில் தேவைப்படும் எனவே இது ஒரு வியூ பெயர் ஒரு வியூ வரையறுக்கப்பட்டவுடன் வியூ பெயரை ஒரு விர்ச்சுவல் ரிலேஷன் ஆக பயன்படுத்தலாம் உண்மையில் இருக்கும் எந்தவொரு ரிலேஷன் யும் நாம் உருவாக்கிய கருத்தியல் ரிலேஷன்கள் உருவாக்குவதன் மூலம் அதைப் பயன்படுத்துகிறோம் எனவே இது வித்தியாசம் இதுதான் நன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் வியூ வரையறை ஒரு புதிய ரிலேஷன் உருவாக்குவதற்கு சமமானதல்ல நீங்கள் ஒரு புதிய ரிலேஷன் உருவாக்கியதும் அதை உருவாக்கிய நேரம் நீங்கள் முடிவைப் பெறுவீர்கள் முடிவு ஒரு டேபிள் யாக டுபில்களின் தொகுப்பாக வெளிப்படையாகக் கிடைக்கிறது மாறாக ஒரு வியூ என்பது ஒரு வரையறையாகும் இது நீங்கள் டேட்டாபேஸ் ல் ஒரு வெளிப்பாடாக சேமித்து வைத்திருக்கிறீர்கள் எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த வியூ யைப் பயன்படுத்தும்போது அந்த நேரத்தில் டுபில்களின் தொகுப்பு கணக்கிடப்படுகிறது உண்மையான ரிலேஷன் களைப் போல சேமிக்கப்பட்டுள்ள தரவுத்தளத்தில் இது இல்லை மற்றும் அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் மீதமுள்ள அனைத்து க்வரி களும் உண்மையில் செயல்படுத்தப்படும் எனவே விரைவாகப் பார்ப்போம் இது ஒரு கிரியேட் வியூ இன்ஸ்டிரக்டர் ரிலேஷன் லிருந்து பேகல்ட்டி எனப்படும் வியூ a உருவாக்கியுள்ளோம் இன்ஸ்டிரக்டர் ரிலேஷன் உண்மையானது மற்றும் பேகல்ட்டி ரிலேஷன் என்பது ஒரு வியூ வெளிப்பாடு உருவாக்கப்பட்டு வருகிறது அதில் நாம் என்ன செய்தோம் வெறுமனே நாம் ஒரு முடிவை எடுத்துள்ளோம் ஒரு திட்டத்தை எடுத்துள்ளோம் நாங்கள் சம்பளத் டிபார்ட்மென்ட் யை விட்டு வெளியேறினோம் இப்போது அந்த வியூயை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் நாம் பேகல்ட்டி களிடமிருந்து செய்கிறோம் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது உண்மையில் ஒரு வியூ ஆனால் இது வேரியிங் ரிலேஷன்போல செயல்படுகிறது எனவே ஆசிரியர்களிடமிருந்து நாங்கள் அந்த அனைத்து ஆசிரிய req ஐடி இங்கே நல் ஆக அமைக்கப்படும் எனவே இடது அவுட்டர் ஜாயின் இடது ரிலேஷன்ன் அனைத்து ரிலேஷன்களும் இடது ரிலேஷன்ன் அனைத்து டூப்பிள்களும் அவுட்புட்டில் அவசியம் இடம்பெறும் என்பதை உறுதிசெய் வென் வரைபடத்தில் நீங்கள் பார்த்தால் இந்த செட் முழுதும் A காட்டப்பட்டுள்ளது அதேசமயம் இந்த பகுதி நிச்சயமாக இடம்பெறாது இப்போது இதேபோல் நாம் சரியான அவுட்டர் ஜாயின் ஐ வைத்திருக்க முடியும் இப்போது சரியான ரிலேஷன்ன் அனைத்து ரெக்கார்ட் களும் இந்த வழக்கில் ப்ரீரேக் ரிலேஷன் இடம்பெறும் என்பதை நாங்கள் உறுதிசெய்கிறோம் எனவே சிஎஸ் 2347 கோர்ஸ் ரிலேஷன்ல் நுழைவு இல்லாதது ஒரு பதிவாகவும் வரும் மேலும் டைட்டில் டிபார்ட்மென்ட் நேம் எங்களுக்குத் தெரியாது என்பதால் இந்த ஃபீல்ட் களுக்கான பெயர் மற்றும் வரவுகளை அவற்றை நல் ஆக வைப்போம் எனவே course id ஒரு முறை மட்டுமே இடம்பெறுகிறது எனவே எங்களிடம் இடது வெர்ஷன் உள்ளது எங்களிடம் சரியான வெர்ஷன் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் நாம் உண்மையில் ஒரு முழு வெர்ஷன் கொண்டிருக்கலாம் எனவே பொதுவாக இணைந்த ரிலேஷன்களைப் பார்த்தால் அது இரண்டு ரிலேஷன்களை எடுத்து ஒரு முடிவைத் தருகிறது மேலும் அந்த கூடுதல் செயல்பாடுகள் சப் க்வரி ல் இருந்து பயன்படுத்தப்படுகின்றன மேலும் ஒரு சேர கண்டிஷன் களும் உள்ளன எனவே இவை நாம் குறிப்பிடும் இணை கண்டிர்களின் பெயரையும் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் அவர்கள் உயிரியல் டிபார்ட்மென்ட் யைச் சேர்ந்தவர்கள் எனவே அவர்கள் இந்த க்வரி இயக்க விரும்பும் போது என்ன நடக்கும் இது இந்தக் வியூயைக் குறிக்கும் எனவே இந்த க்வரி இயக்க இது முதலில் இந்த க்வரி இயக்க வேண்டும் விர்ச்சுவல் உறவின் தற்காலிக விர்ச்சுவல் நிகழ்வைப் பெற வேண்டும் உருவாக்கப்பட்டது மற்றும் அதன் அடிப்படையில் இந்த க்வரி கணக்கிடப்பட்டு அதற்கேற்ப முடிவுகள் வழங்கப்படும் எனவே முழு விஷயமும் முழு வியூ வெளிப்பாடும் டேட்டாபேஸ் ல் ஒரு சுருக்கமாகவே உள்ளது மற்றும் அது பயன்படுத்தப்படும்போதெல்லாம் கணக்கிடப்படுகிறது வியூன் அடிப்படை நோக்கம் இதுதான் எனவே இது உங்களுக்கு மற்றொரு வியூயைக் காட்டுகிறது இது சில கம்ப்யுயூடெட் இன்பர்மேஷன் களைக் காட்டுகிறது எடுத்துக்காட்டாக டிபார்ட்மென்ட் சார்ந்த மொத்த சம்பளத்திற்கான ஒரு வியூயை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் இது இரண்டு டிபார்ட்மென்ட் களின் டிபார்ட்மென்ட் பெயர் மற்றும் மொத்த சம்பளமாகக் காண்பிக்கப்படும் இது அக்ரிகேஷன் ல் உருவாக்கப்பட்டது எனவே எப்போது வேண்டுமானாலும் இந்த வியூயை ஒரு பிரிவில் இருந்து பயன்படுத்தினால் நமக்குக் கிடைக்கும் அத்தகைய ரிலேஷன் உண்மையில் இருப்பதைப் போல உணருவோம் அந்தத் டிபார்ட்மென்ட் யின் பெயரும் அந்தத் டிபார்ட்மென்ட் யின் இன்ஸ்டிரக்டர் மொத்த சம்பளமும் சேமிக்கப்படும் இடத்தில் ஆனால் அது உண்மையில் இல்லை இது தேவைப்படும் போதெல்லாம் கணக்கிடப்படுகிறது எப்போது பயன்படுத்தப்படுகிறதோ மற்ற வியூகளை உருவாக்க நீங்கள் உண்மையில் வியூகளைப் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக இது physics fall 2009 ஒரு வியூயாகும் இது செமஸ்டர் 2009 ஆம் ஆண்டின் ஆட்டம் காலத்தில் பிசிக்ஸ் டிபார்ட்மென்ட் யிலிருந்து பிசிக்ஸ் ல் வழங்கப்படும் அனைத்து படிப்புகளும் மற்றும் அதைப் பயன்படுத்தி மற்றொரு வியூயை உருவாக்க முடியும் மீண்டும் இங்கே பாருங்கள் இந்த வியூயை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த வியூயைப் பயன்படுத்தி இதை உருவாக்குகிறோம் நாங்கள் மற்றொரு வியூயை உருவாக்குகிறோம் இது வாட்சன் கட்டிடத்தில் உள்ள படிப்புகளைக் காட்டுகிறது எனவே நான் ஏற்கனவே கூறியது போல் வியூகளைப் பயன்படுத்தலாம் உண்மையான ரிலேஷன் ஆனால் அவை உண்மையில் இல்லை எனவே விரிவடைந்தால் 2009 வாட்சனுக்கான பிசிக்ஸ் ன் வியூ வரையறைக்குள் பிசிக்ஸ் பால் 2009 வெளிப்பாட்டை நீங்கள் வைத்தால் இது உங்கள் முந்தைய வியூ ரிலேஷன் எனவே இது வியூ விரிவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது உண்மையில் க்வரி நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் அதற்கு நிறைய மதிப்பு இருக்கிறது எனவே நாங்கள் கூறியது போல ஒரு ரிலேஷன்ல் இருந்து வியூகளை மறைமுகமாக வரையறுக்கலாம் எனவே இவை நேரடி சார்பு என அழைக்கப்படுகின்றன அல்லது அவை வி 2 அடிப்படையில் வி1 வி2 மற்றும் வி3 ஆகியவற்றின் அடிப்படையில் ரிலேஷன்களின் சங்கிலி அடிப்படையில் வரையறுக்கப்படலாம் ஒரு வியூ ரிலேஷன் மீண்டும் மீண்டும் நிகழலாம் ஒரு வியூ தன்னைப் பொறுத்தவரை இருக்கக்கூடும் பல பவர் வியூ எக்ஸ்பான்ஸன் என்பது ஒரு பார்வையை மதிப்பீடு செய்ய எஸ்க்யூஎல் பயன்படுத்தும் செயல்முறையாகும் எனவே இதைப் படித்து இந்த செயல்முறை செயல்படுகிறது என்பதைப் புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது குறியீடு சி ப்ரோக்ராம் போன்றது இப்போது ரிகாரசிவ் வியூ க்கு செல்வோம் அதே வியூயை மற்றொரு வியூயை வரையறுக்க வியூயில் பயன்படுத்தக்கூடியவியூ கள் மற்ற ஒவ்வொரு ரிகரசிவ் கட்டமைப்பையும் போலவே நமக்குத் தேவை எங்களுக்கு முதலில் ஒரு ரிகரசிவ் ஸ்டேட்மென்ட் தேவை இது ஸீட் ஸ்டேட்மென்ட் என்று அழைக்கப்படுகிறது எங்களுக்கு ஒரு ரிகரசிவ் ஸ்டேட்மென்ட் தேவை இது மீண்டும் நிகழலாம் எங்களுக்கு ஒரு ஜாயின் ஆபரேட்டர் தேவை இது மறுநிகழ்வு அல்லாத மற்றும் ரிகரசிவ் முடிவுகளை ஒன்றாக இணைக்க முடியும் செல்லுபடியாகும் ஒரே இணைப்பு யூனியன் பல தொகுப்பு யூனியன் என கண்டிஷன் தேவை எனவே ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே இது ஒரு ரிலேஷன் பிளைட் அங்கு நான்கு ஃபீல்ட் குறிப்பிடப்பட்டுள்ளபடி உள்ளன மேலும் ஒரு இன்ஸ்டன்ஸ் காட்டப்பட்டுள்ளது இது வெவ்வேறு கேரியர்களின் வெவ்வேறு டெஸ்டினேஷன் ஒரு சோர்ஸ் sourceல் தெரிந்திருப்பார்கள் ஒரு பைனரி ரிலேஷன்ன் ட்ரான்ஸிட்டிவ் க்ளோஷர் வரையறுக்க முடியும் எனவே இந்த ரிகரசிவ் வியூ அவசியம் விமான ரிலேஷன் லிருந்து ட்ரான்ஸிட்டிவ் க்ளோஷர் கணக்கிடுகிறது எனவே இது பிளைட் இன்ஸ்டன்ஸ் மற்றும் இறுதி கம்பியூடேஷன் ல் இதுதான் உங்களுக்குக் கிடைக்கும் இது பாரிஸிலிருந்து இறுதியில் அடையக்கூடிய அனைத்து இடங்களையும் வழங்குகிறது ஆகவே ரிகரசிவ் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஹாப்ஸ் வரை மட்டுமே பிளைட் கண்டுபிடிக்க முடியுலிருந்து மற்ற இடத்திற்கு மக்களை அழைத்துச் செல்வது பாரிஸிலிருந்து அடையக்கூடிய அனைத்து இடங்களும் கண்டுபிடி என்பதைக் காட்டுகிறது இப்போது பாரிஸிலிருந்து நான் டெட்ராய்டையும் டெட்ராய்டில் இருந்து சான் ஜோஸையும் அடைய முடிந்தால் நான் உண்மையில் பாரிஸிலிருந்து சான் ஜோஸை அடைய முடியும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே அதுவே பேசிக் ரீச் எபிலிட்டி எனவே அது அவசியமாக நான் அதைக் கணக்கிட விரும்பினால் வழங்கப்பட்ட பிளைட்களுடன் நேச்சுரல் ஜாய்ன் பிளைட் செய்வதன் மூலம் இதை மிக எளிதாக கணக்கிட முடியும் இதை இப்படி கணக்கிடுவோம் பிளைட் f1 ஜாயின் பிளைட் f2 மற்றும் எனக்கு f1 எனவே யோசனை என்னவென்றால் எஃப்1 இல் இருக்கும் பாரிஸிலிருந்து டெட்ராய்டுக்கு ஏதேனும் பிளைட் சென்றால் சில பிளைட் டெட்ராய்டிலிருந்து எஃப் 2 இல் இருக்கும் சான் ஜோஸுக்குச் சென்றால் எஃப் 1 இல் உள்ள இடத்தையும் எஃப் 2 இல் உள்ள சோர்ஸ் சமப்படுத்த வேண்டும் எனவே நாங்கள் இந்த வகையான ஈக்வி ஜாயின் ஐச் செய்தால் பாரிஸிலிருந்து சான் ஜோஸுக்குச் செல்லும் அனைத்து விமானங்களையும் அல்லது பாரிஸிலிருந்து நீங்கள் அடையக்கூடிய எல்லா இடங்களையும் ஒரே ஹாப்பில் கண்டுபிடிக்க முடியும் இயற்கையாகவே நீங்கள் அடைந்தவுடன் அதைச் செய்தவுடன் நீங்கள் இரண்டு ஹாப்ஸில் வேறொரு இடத்திற்குச் செல்ல முடியும் நீங்கள் அதைச் செய்தவுடன் நீங்கள் இன்னொரு இடத்தை அடைய முடியும் மூன்று ஹாப்ஸில் இன்னொரு இடத்தை அடையலாம் எனவே இந்த தகவலைக் கணக்கிட எத்தனை ஹாப்ஸ் அதிகபட்சம் தேவைப்படும் என்பது எங்களுக்குத் தெரியாது எனவே ரிகர்ஸனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காரணம் இதுதான் இதை நாம் வெளிப்படுத்துகிறோம் எனவே இதை நாம் ஆராய்ந்தால் அது ஒரு ரிகாரசிவ் வியூ என்று குறிப்பிடுகிறோம் இது தானாகவே நடக்கும் இதுதான் பெயர் மற்றும் இதுதான் சோர்ஸ் டெஸ்டினேஷன் கணக்கிட விரும்புகிறோம் மேலும் மற்றொரு போலி ஆட்ரிபூட்ஸ் வகையை எடுத்துக்கொள்கிறோம் இது ரிகாரசிவ் வியூ ன் டெப்த் குறிப்பிடுகிறது எனவே ரிலேஷன்ன் தற்போதைய நிகழ்வு டெப்த்0 இல் உள்ளது எனவே இது உங்கள் ரிகரசிவ் இல்லாத இருக்கை பகுதியை வரையறுக்கிறது எனவே செலக்ட் என்று அது கூறுகிறது எனவே நீங்கள் அதை பிளைட் என மறுபெயரிட்டுள்ளீர்கள் அது பாரிஸிலிருந்து தொடங்க வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள் மேலும் சோர்ஸ் டெஸ்டினேஷன் ஜோடியை டெப்த் 0 இல் கண்டுபிடிக்கலாம் பின்னர் இரண்டாவது ஹாப் வரையறுக்கப்பட வேண்டிய சுழல்நிலை பகுதியை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் எனவே நாங்கள் சொல்கிறோம் உங்களிடம் மறுபயன்பாடு இருந்தால் அழைக்கவும் அதை ஒன்றில் அழைப்போம் இந்த ரீச்சபிலிட்டி ஒரு ஹாப்பில் ஒரு டெப்த் 0 ஒருவேளை 2 ஹாப்ஸில் இருக்கலாம் அது டெப்த் 1 ஒருவேளை 3 ஹாப்ஸில் இருக்கலாம் இது ஒரு டெப்த் 2 மற்றும் நீங்கள் விமானத்தின் மற்றொரு நிகழ்வை 1 ஆக எடுத்துக்கொள்கிறீர்கள் உங்களுக்கு தேவையானது ஒன்றில் முதலில் உள்ள டெஸ்டினேஷன் மற்றொன்றின் சோர்ஸ் போலவே இருக்க வேண்டும் இதனால் அவை இணைக்கப்படுகின்றன பின்னர் நீங்கள் சோர்ஸ் வெளியிடுவீர்கள் இரண்டாவது ஒரு இடத்திலிருந்து முதல் ஒரு டெஸ்டினேஷன் மற்றும் நாச்சுரலி டெப்த் அதிகரித்துள்ளது ஏனென்றால் நீங்கள் இன்னும் ஒரு ஹாப்பைச் சேர்த்துள்ளீர்கள் எனவே இதுதான் மேலும் 1 depth to 100 ஆக இருக்க வேண்டும் என்று மற்றொரு கண்டிஷன் யைச் சேர்க்கிறீர்கள் இது நான் குறிப்பிடப்பட்ட ஒரு கண்டிஷன் இது நீங்கள் எல்லையற்ற ரிகரசிவ் வரவில்லை என்பதை உறுதி செய்கிறது எனவே இந்த வியூ 101 க்கும் மேற்பட்ட ஹாப்ஸைக் கொண்ட எந்தவொரு மறுபயன்பாட்டையும் கணக்கிட ரிகரசிவ் வியூ பயன்படுத்த முடியாது எனவே அதைக் கவனத்தில் கொள்ள வேண்டும் இறுதியாக இந்த இரண்டு முடிவுகளையும் நாம் இணைக்க வேண்டும் இது ஆரம்ப ஸ்டார்ட் ஸீட் மற்றும் ரிகரசிவ் எனவே இது ஜாயின் ஆபரேட்டர் எனவே இது அடிப்படையில் ரிகரசிவ் வியூ ன் யோசனையாகும் டிஸ்க்ரிட் ஸ்ட்ரக்ச்சர் நன்கு அறிந்தவர்கள் ரிலேஷன்களிடையே இன்னும் சில டெப்த்திம் என்ற அர்த்தத்தில் மறுநிகழ்வு மிகவும் சக்தி வாய்ந்தது மேலும் நீங்கள் எழுதும் எந்த க்வரி ம் எப்போதும் ஒரு டேட்டாபேஸ் உதாரணத்தை எழுத முடியும் அதில் அதிக ஹாப்ஸ் இருக்கும் உங்கள் க்வரி தோல்வியடையும் எனவே நீங்கள் விரும்பும் எந்த டெப்த்க்கும் இதை உண்மையில் நீட்டிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தவும் எந்த மாற்றங்களும் சாத்தியமில்லாத வரை இதை நாங்கள் கணக்கிடுகிறோம் என்பதையும் உறுதிப்படுத்த இந்த ரெகர்ஷன் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அந்த வகையில் இந்த ரிகரசிவ்வியூ கள் மோனோடானஸ் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் முடிவைக் கணக்கிட வேண்டியது அவசியமாக பெரிதாகிவிடும் மேலும் ஒரே மாதிரியான நோக்கத்திற்காக நீங்கள் உண்மையில் யூனியன் பயன்படுத்துகிறீர்கள் எனவே அது அனைத்தையும் உள்ளடக்கியது எனவே இப்போது நாங்கள் சென்றால் இதுதான் இன்ஸ்டன்ஸ் மற்றும் இது உங்களால் முடியும் இங்கே ஐட்ரேஷன் உண்மையில் ஐட்ரேஷன் 0 இல் எவ்வாறு நிகழ்கிறது என்பதைக் காட்டியுள்ளேன் விமானங்களில் உங்களுக்கு மூன்று இடங்கள் இருந்தன பின்னர் நீங்கள் ஐட்ரேஷன் 1 இல் மேலும் இரண்டு சேர்க்கிறீர்கள் ஐட்ரேஷன் 2 இல் நீங்கள் வேறு எதையும் சேர்க்க வேண்டாம் எனவே இனிமேல் உங்கள் முடிவு மாறாது எனவே நீங்கள் ஒரு பிக்சட் பாய்ண்ட்யை அடைந்துவிட்டீர்கள் மற்றும் கம்ப்யுயூடெஷன் முடிந்துவிட்டன ஒரு வியூவில் நேரடியாக இன்ஸெர்ட் செய்யலாம் அப்டேட் செய்யலாம் ஆனால் வியூ என்பது ரிலேஷன் ன் பார்ஷியல் இன்பர்மேஷன் மட்டுமே என்பதால் நீங்கள் ஒரு வியூ ல் செருகும்போது வியூ விர்ச்சுவல் ஒரு செருகல் இருக்க வேண்டும் உண்மையான ரிலேஷன்ல் மற்றும் உண்மையான ரிலேஷன் ல் உங்களுக்கு சில டிபார்ட்மென்ட் கள் தெரியாது எனவே இன்ஸ்டிரக்டர் வியூ க்கு இந்த செருகலை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் சாலரி டிபார்ட்மென்ட் தெரியவில்லை எனவே உண்மையான இன்ஸ்டிரக்டர் ஒரு நல் சாலரி டிபார்ட்மென்ட் யில் செருகப்பட வேண்டும் எனவே சாலரி டிபார்ட்மென்ட் யானது நல் ஆக இருக்கக்கூடிய டிபார்ட்மென்ட் யாக இருக்க வேண்டும் எனவே வியூ குறித்த புதுப்பிப்புகள் சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டுள்ளன எனவே நான் கொடுத்த இன்னும் சில இன்ஸ்டன்ஸ் உள்ளன அவற்றை நீங்கள் படித்து வியூ அப்டேட் ல் உள்ள டிபிகல்ட்டிஸ் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் எனவே அதை செய்ய முடியும் ஆனால் அது ஒரு கட்டுப்பாட்டு அர்த்தத்தில் செய்யப்பட வேண்டும் எனவே வியூ களின் அடிப்படையில் என்ன இருக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள தயவுசெய்து இந்த ஸ்லைடுகளைப் பார்க்கவும் இறுதியாக வியூ என்பது ஒரு விர்ச்சுவல் உறவாகும் ஆனால் அது செயல்படலாம் அது மெடீரியலைசிங் என்பது அடிப்படையில் வியூ போது ஒரு உறவைக் கணக்கிடுகிறது ஆனால் நாச்சுரலி நீங்கள் செயல்பட்டால் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது அங்கு நீங்கள் அதை ஒரு பிஸிக்கல் ரிலேஷன்ஆக மாற்றியமைத்திருப்பதால் எதிர்காலத்தில் வியூ ல் உங்கள் அசல் டேட்டா மாறினால் மெடீரியலைசிங் வியூயும் புதுப்பிக்கப்பட வேண்டும்இல்லையெனில் உங்கள் டேட்டா மோசமாகிவிடும் இறுதியாக இந்த விரிவுரையில் ட்ரான்ஸாக்ஷன் என்று ஒன்று இருப்பதைக் குறிப்பிட்டுள்ளோம் இது ஒரு பிற்கால கட்டத்தில் மிக ஆழமாக எடுத்துக்கொள்வோம் இது ஒரு ட்ரான்ஸாக்ஷன் என்பது ஒரு வேலையாகும் இது வழக்கமாக அட்டாமிக் ஆகும் இது முழுமையாக செயல்படுத்தப்படுகிறது அல்லது அது தோல்வியுற்றால் அது ஒருபோதும் நிகழாதது போல் மீண்டும் உருட்டப்படும் இது ஒரே நேரத்தில் ஐசோலேட் செய்ய வேண்டிய ட்ரான்ஸாக்ஷன் எனவே நாங்கள் கண்கரன்சி மற்றும் தொடர்புடைய சிக்கல்களை எடுத்துக் கொள்ளும்போது இதைப் பற்றி அதிகம் பேசுவோம் எனவே ட்ரான்ஸாக்ஷன் மறைமுகமாகத் தொடங்குகின்றன அவை வெற்றிகரமாக முடித்த வேலையைச் செய்வதன் மூலமோ அல்லது ரோல் பேக் மூலமோ முடிவடையும் இதைச் செய்ய முடியாது எனவே ட்ரான்ஸாக்ஷன் களைச் செய்வதற்கு SQL இல் சில அம்சங்கள் உள்ளன ஆனால் வழக்கமாக நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் செய்யலாம் இயல்புநிலையாகச் செய்யலாம் மற்றும் ரொல்பேக் நிகழும்போது மட்டுமே விதிவிலக்குகள் பின்னர் பலவற்றைப் பார்ப்போம் எனவே இந்த விரிவுரையில் சுருக்கமாக ஜாயின் மற்றும் வியூ களின் அடிப்படையில் இரண்டு முக்கியமான SQL அம்சங்களைப் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் மேலும் ட்ரான்ஸாக்ஷன் களைச் செய்வதற்கான அடிப்படை கருத்தை நாம் அறிமுகப்படுத்தினோம்